ஒரு புலத்தின் சுருட்டை I முந்தைய பாடத்தில் மின்புலத்தின் விரிகை ρ r ன் கீழ் எப்சிலன் 0 என பெறப்பட்டதை நினைவில் கொள்க Erρ0 இந்த கணித முறையைத் தொடங்குவதற்கு முன்பு ஹெல்ம்ஹோல்ட்ஸின் தேற்றத்தைப் பற்றி ஆதாரமின்றி கூறியிருந்தேன் அது ஒரு எல்லையில் ஒரு வெக்டர் புலம் அல்லது எல்லையில் அதன் செங்குத்துக் கூறு தெரிந்தால் இந்த புலத்தின் விரிகை மற்றும் சுருட்டை எனக்குத் தெரிந்தால் வெளியில் முழு கன அளவிற்கும் புலத்தை கணக்கிட முடியும் என்று கூறியது எனவே இதை நாம் வரையறுத்துள்ளோம் இப்போது நாம் சுருட்டையின் பொருளைப் புரிந்து கொள்வோம் இந்த சுருட்டையை அறிமுகப்படுத்திய போது நான் எழுதியது குறிப்பாக E க்கு x கூறு பகுதி வகைக்கெழு Ez ன் கீழ் பகுதி வகைக்கெழு y கழித்தல் பகுதி வகைக்கெழு Ey ன் கீழ் பகுதி வகைக்கெழு z கூட்டல் y கூறு பகுதி வகைக்கெழு Ex ன் கீழ் பகுதி வகைக்கெழு z கழித்தல் பகுதி வகைக்கெழு Ez ன் கீழ் பகுதி வகைக்கெழு x கூட்டல் z கூறு பகுதி வகைக்கெழு Ey ன் கீழ் பகுதி வகைக்கெழு x கழித்தல் பகுதி வகைக்கெழு Ex கீழ் y இந்த அளவு எவ்வாறு வருகிறது அதன் அர்த்தம் என்ன இந்த பாடத்தில் இதைத்தான் நாம் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் இதன் மூலம் நீங்கள் ஒரு சுருட்டை உணர்வீர்கள் தற்போது விரிகையைப் பற்றி நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் விரிகை உணர்வு பாயம் உள்ளே வருதல் மற்றும் வெளியே செல்லுதல் பற்றி விவாதித்தோம் இதன் அர்த்தத்தைப் புரிந்துகொள்வோம் Curl ExEz∂y Ey∂zyEx∂z Ez∂xzEy∂x Ex∂y தினசரி மொழியில் சுருட்டை என்பது ஏதாவது சுற்றி வருவது என்று நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் மக்களுக்கு சுருள் முடி இருக்கிறது அல்லது ஒரு சிங்கில் தண்ணீர் பாயும் போது அது இப்படி செல்கிறது எனவே திசைவேக புலம் சுருள் ஆகிறது மேலும் நாம் ஒரு துல்லியமான கணித வரையறையை கொடுக்க விரும்புகிறோம் எனவே ஒரு வெக்டர் புலம் சுற்றி வருகிறது என்று வைத்துக்கொள்வோம் இந்த வெக்டர் புலத்தின் ஒரு குறிப்பிட்ட கோட்டை எடுத்து பின்வரும் தொகையீட்டை கணக்கிடுவோம் நான் இந்த கோட்டில் டெல்டா l என்ற சிறிய பகுதியை எடுத்து i ஆவது பிரிவில் E ஐ கணக்கிடுவேன் கோடு நெடுகிலும் உள்ள டெல்டா l ஐ கொண்டு பெருக்கி மேலும் அதை கூட்ட வேண்டும் இந்த பாதை மூடியதாக இருக்கட்டும் எனவே அவை இங்கே எந்தத் புலத்திலும் இல்லாமல் இருக்கலாம் நாம் இந்த பாதையை மூடிவிட்டு பார்ப்போம் அது என்னவாக வெளிவரும் எளிமைக்காக நான் மீண்டும் ஒரு செவ்வக பாதையை எடுத்துக்கொள்ள போகிறேன் அது xy தளத்தில் என்று சொல்லலாம் நான் என்ன செய்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நான் ஒவ்வொரு புள்ளியிலும் E ஐ எடுத்து கொள்கிறேன் இந்த கூறுகளை பாதை நெடுகிலும் எடுத்து சிறிய டெல்டா l ஆல் பெருக்கி அவற்றை கூட்டுகிறேன் இதை ஒரு மூடிய பாதை வரி தொகையீடு E புள்ளி dl என நான் எழுதலாம் இது E இன் கூறை நான் எடுக்கும் dl நெடுக்காக தானாகவே தருகிறது எனவே xy தளத்தில் இந்த சிறிய பாதைக்கு இதைச் செய்வோம் இதன் கீழ்ப்பக்க மூலையை x y ஆக எடுத்துக்கொள்வோம் இது x கூட்டல் டெல்டா x இன்னும் y யில் தான் இருக்கிறது x கூட்டல் டெல்டா x y கூட்டல் டெல்டா y மற்றும் x y கூட்டல் டெல்டா y வழக்கமாக நாம் ஒரு பாதையைச் சுற்றி வரும்போது கடிகார எதிர் திசையில் செல்கிறோம் என்றால் பயணத் திசையை நேர்மறையாக எடுப்போம் எனவே நான் இதை இப்படி எடுக்கப் போகிறேன் இது x y x கூட்டல் டெல்டா x y x கூட்டல் டெல்டா x y கூட்டல் டெல்டா y x y கூட்டல் டெல்டா y நாம் இந்த மொத்த பாதைக்கும் தொகையீடு கணக்கிடுவோம் இதுதான் பெரிய அளவில் எடுத்துக்கொண்ட எனது பாதை இந்த புள்ளிகளை மீண்டும் எழுதுகிறேன் இது x y x கூட்டல் டெல்டா x y x கூட்டல் டெல்டா x y கூட்டல் டெல்டா y x y கூட்டல் டெல்டா y மேலும் கடிகார எதிர் திசையில் பயணிப்பதைக் கணக்கிடுவோம் கூட்டுத்தொகை Ei டெல்டா li இதுதான் எனது பாதை 1 2 3 மற்றும் 4 1 க்கு மேல் Ei டெல்டா li இன் மதிப்பானது Ex ஆக இருக்கும் மேலும் இந்த முந்தைய புள்ளியை குறிக்க Ex x y டெல்டா x ஐ எடுத்துக்கொள்வோம் 2 க்கு மேல் இது Ex x கூட்டல் டெல்டா x y டெல்டா y ஆக இருக்கும் இது Ex அல்ல ஏனென்றால் இப்போது நான் y திசையில் செல்கிறேன் எனவே அது Ey ஆக இருக்க வேண்டும் இதை நான் Ey x y இல் டெல்டா y கூட்டல் x ஐ பொருத்து Ey இல் உள்ள மாற்றம் நகரும்போது டெல்டா x டெல்டா y எனவே இந்த இரண்டு பாதைகள் வழியாகவும் கணக்கிட்டுள்ளேன் Eili Over 1 ExXYX Over 2 EYXX YYEYXYyEY∂XXY இப்போது பாதை எண் 3 க்கு செல்லலாம் நான் அதை மீண்டும் x y x கூட்டல் டெல்டா x y x கூட்டல் டெல்டா x y கூட்டல் டெல்டா y மற்றும் x y கூட்டல் டெல்டா y ஆக மாற்றுவேன் இப்போது நான் இந்த பாதை எண் 3 இல் கணக்கிடப் போகிறேன் பாதை எண் 1 க்கு Ex x y இல் டெல்டா x இருந்தது என்பதைக் கவனியுங்கள் நான் அதை பாதை 3 க்கு கணக்கிடும்போது x இன் ஒவ்வொரு மதிப்புக்கும் இதன் தொடர்புடைய பாதை 3 இல் உள்ள மதிப்பு x மதிப்பு அப்படியே உள்ளது y மதிப்பு டெல்டா y அளவு மாறி உள்ளது எனவே நான் பாதை 3 க்கு கணக்கிடப் போகிறேன் அங்கு Ex என்பது Ex x y கூட்டல் பகுதி வகைக்கெழு Ex கீழ் பகுதி வகைக்கெழு y டெல்டா y ஆக இருக்கும் நிச்சயமாக ஒவ்வொரு x க்கும் y ஒவ்வொரு புள்ளியிலும் மாறிவிட்டது மேலும் x மதிப்பை இங்கே எடுக்கிறோம் இதற்கும் ஒரே விஷயம் எனவே E புள்ளி dl 3 க்கு இப்போது dl எதிர்மறை x திசையில் இருப்பதை கவனியுங்கள் எனவே இது மைனஸ் Ex டெல்டா x ஆக இருக்கும் இது மைனஸ் Ex x y டெல்டா x கழித்தல் பகுதி வகைக்கெழு Ex கீழ் பகுதி வகைக்கெழு y டெல்டா y டெல்டா x ஆக இருக்கும் dl|3 ExX ExxyX Ex∂yYX இதேபோல் பாதை 4 க்கு பார்த்தால் இந்த பாதை x y கூட்டல் டெல்டா y x y எல்லாம் x புள்ளியில் முடிந்துவிட்டது எனவே நான் Ey x y டெல்டா y ஐ எடுக்கப் போகிறேன் அது எதிர்மறை திசையில் உள்ளது எனவே மைனஸ் ஏனெனில் இப்போது இடப்பெயர்ச்சி எதிர்மறை y திசையாகும் எனவே இங்குள்ள ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒரே வித்தியாசம் என்னவென்றால் x ஆனது டெல்டா x ஆல் குறைக்கப்படுகிறது எனவே இது x மற்றும் y பாதை 4 இல் உள்ளது 1 2 3 4 இவை அனைத்தையும் ஒன்றாக கூட்டினால் இவை அனைத்தையும் ஒன்றாக கூட்டினால் ஒரு கணம் நான் உங்களுக்கு பாதை 1 இல் எப்படி இருக்கும் என்று காண்பிக்கிறேன் இது பாதை 3 ஆகும் இது இப்போது இவ்வாறு மாறியுள்ளது பாதை 2 மற்றும் பாதை 4 ஐ நான் இவ்வாறு செய்துள்ளேன் எனவே 1 2 3 4 ஐக் பாதை எண் 2 இல் கணக்கிடுவோம் நான் பாதை 2 ஐக் கணக்கிட்டு உள்ளேன் எனவே பாதை 2 பாதை 1 பாதை 3 மற்றும் பாதை 4 அவை ஒன்றாக கூட்டப்படும் போது பாதை 2 ஆனது Ey x y டெல்டா y கூட்டல் பகுதி வகைக்கெழு Ey பகுதி வகைக்கெழு x டெல்டா x டெல்டா y ஆகும் இவை அனைத்தையும் நான் கூட்டும் போது நீங்கள் பெறப்போவது என்னவென்றால் இந்த முழு பாதையிலும் தொகையீடு E புள்ளி dl ஆனது பகுதி வகைக்கெழு Ey கீழ் பகுதி வகைக்கெழு x டெல்டா x டெல்டா y கழித்தல் பகுதி வகைக்கெழு Ex கீழ் பகுதி வகைக்கெழு y டெல்டா x டெல்டா y ஆக உள்ளது E dlEY∂XXY EX∂yXY நீங்கள் முந்தைய ஸ்லைடுகளுக்குச் சென்று மற்ற எல்லா பதங்களும் ரத்து செய்ய பட்டிருப்பதைக் காணலாம் இதை நான் Ey பகுதி வகைக்கெழு x கழித்தல் பகுதி வகைக்கெழு Ex பகுதி வகைக்கெழு y டெல்டா x டெல்டா y என எழுதப் போகிறேன் டெல்டா x டெல்டா y என்றால் என்ன டெல்டா x டெல்டா y என்பது இந்த சிறிய செவ்வகத்தின் பரப்பளவே எனவே இந்த செவ்வகத்தில் கூட்டுத்தொகை E புள்ளி dl என்பது பகுதி வகைக்கெழு Ey பகுதி வகைக்கெழு x கழித்தல் பகுதி வகைக்கெழு Ex பகுதி வகைக்கெழு y க்கு சமம் இதை தெளிவாக x முறை இந்த சிறிய பரப்பளவு என எழுதுவேன் வலது கை நடைமுறை மரபை எடுத்துக்கொண்டால் அதாவது நான் என் விரல்களை பாதையைச் சுற்றி சுழற்றினால் கட்டைவிரல் எனக்கு அந்தப் பரப்பின் திசையைத் தருகிறது எனவே நான் இப்படிச் சுற்றி சென்றால் இது xy தளம் நினைவில் கொள்ளுங்கள் x மற்றும் y கட்டைவிரல் எனக்கு அந்தப் பரப்பின் திசையைத் தருகிறது எனவே நான் நடைமுறை மரபை எடுத்துக்கொண்டால் இது z திசையில் உள்ளது எனவே இந்த பரப்பளவை நான் ஒரு வெக்டர் ஆக எழுதினால் டெல்டா Az வெக்டர் என எழுத முடியும் dlEY∂XXY EX∂yXYEY∂X EX∂yA வெக்டர் குறியீட்டை நீங்கள் அறிந்திருக்காமல் இல்லை எனவே முன்னதாக நாம் விரிகையை கணக்கிடும்போது பரப்பளவின் திசையை கன அளவுக்கு வெளியே வருவதாக எடுத்துக்கொண்டிருந்தோம் எனவே இப்போது நான் இந்த மரபைப் பயன்படுத்தப் போகிறேன் நான் ஒரு பாதையில் இருந்தால் நான் ஒரு மூடிய பாதையில் சுழன்று அதாவது பாதையைச் சுற்றி விரல்களைச் சுழற்றினால் கட்டைவிரல் எனக்கு அந்தப் பரப்பளவின் திசையைத் தருகிறது எனவே இதை நான் டெல்டா Az என்று எழுத முடியும் இதை நான் சுருட்டை E z கூறை z புள்ளி z புள்ளி என வரையறுக்கப் போகிறேன் எனவே சுருட்டை E z கூறு பகுதி வகைக்கெழு Ey இன் கீழ் பகுதி வகைக்கெழு x கழித்தல் பகுதி வகைக்கெழு Ex இன் கீழ் பகுதி வகைக்கெழு y ஆக வெளிவருகிறது Az நீங்கள் இதேபோல் மற்ற கூறுகளையும் கணக்கிடலாம் இதை நான் உங்களுக்கான ஒரு பயிற்சியாக விட்டுவிடுகிறேன் பின்னர் சுருட்டை வரையறுக்கப்படுகிறது E இன் சுருட்டை இது குறியீடாக x பகுதி வகைக்கெழு x கூட்டல் y பகுதி வகைக்கெழு y கூட்டல் z பகுதி வகைக்கெழு z இது நாம் முன்னர் அறிமுகப்படுத்தியது Ex x கூட்டல் Ey y கூட்டல் Ez z உடன் குறுக்குப்பெருக்கல் நான் முதலில் அலகு வெக்டர்களின் குறுக்குப்பெருக்கலை எடுத்துக்கொள்வேன் பின்னர் வகையீட்டு நடவடிக்கை செய்வேன் அது உங்களுக்கு சுருட்டை வழங்கும்